இன்று இந்த சொற்பொழிவில் சிங்குலாரிட்டி செயல்பாடுகள் என்ன என்பதைப் பற்றி விவாதிப்போம் மேலும் அந்த செயல்பாடுகளை சர்க்யூட் பகுப்பாய்வில் எவ்வாறு பயன்படுத்துவோம் என்று பார்ப்போம் சிங்குலாரிட்டி செயல்பாடுகள் என்றால் என்ன சிங்குலாரிட்டி செயல்பாடுகள் என்பது இடைவிடாத அல்லது இடைவிடாத டெரிவேட்டிவ்ஸ் கொண்ட செயல்பாடுகளாகும் இப்போது சிங்குலாரிட்டி செயல்பாட்டின் அடிப்படை புரிதல் சுயாதீன வோல்ட்டேஜ் அல்லது கரன்ட் சோர்ஸின் திடீர் பயன்பாட்டிற்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் சர்க்யூட்டுக்கான பதிலைப் புரிந்துகொள்ள உதவும் சர்க்யூட்டில் வோல்டேஜ் அல்லது கரண்ட் சோர்ஸை பயன்படுத்தும் போது அது திடீரென்று பயன்படுத்தப்படுகிறது நாம் ஒரு சுவிட்ச் மூலம் வோல்ட்டேஜ் சொர்ஸுடன் சர்க்யூட்டை இணைக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுவோம் பின்னர் சுவிட்சை இயக்கினால் அடிப்படையில் வோல்டேஜ் சோர்ஸை திடீரென சர்க்யூட்டுக்குள் சேர்க்கிறோம் அது திடீரென கரண்ட்டை சர்க்யூட்டுக்குள் செலுத்துகிறது இது ஒரு கணித செயல்பாட்டின் உதவியுடன் நாம் பிரதிநிதித்துவப்படுத்த கூடிய ஒன்றாகும் எனவே ஒரு கணித செயல்பாட்டின் உதவியுடன் அந்த நிகழ்வுகளை எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்துவோம் என்று பார்ப்போம் மற்றொரு நிகழ்வு என்னவென்றால் நீங்கள் எந்தவொரு வோல்ட்டேஜையும் பயன்படுத்தும் போதெல்லாம் திடீர் சர்ஜ் வரக்கூடும் அல்லது மிகச் சிறிய காலத்திற்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் எந்த ஒரு நிகழ்வாகவும் இருக்கலாம் சர்க்யூட்களில் ஒரு வகையான வோல்டேஜ் தோன்றும் இது சர்க்யூட்களில் நடக்கும் மற்றொரு நடைமுறை நிகழ்வாகும் இந்த நிகழ்வை கணிதச் செயல்பாட்டில் எவ்வாறு சமமாக பிரதிநிதித்துவப்படுத்தி சர்க்யூட் பகுப்பாய்வில் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் இதன் மூலம் சர்க்யூட் கோட்பாட்டில் நாம் பயன்படுத்தும் சிங்குலாரிட்டி செயல்பாடுகள் என்பது யூனிட் இம்பல்ஸ் யூனிட் ஸ்டெப் மற்றும் யூனிட் ரேம்ப் unit impulse unit step and unit ramp போன்ற செயல்பாடுகளைத் தவிர வேறில்லை என்பதையும் பார்ப்போம் திடீரென வோல்ட்டேஜ் சோர்ஸை சர்க்யூடுக்கு பயன்படுத்தும்போது சர்க்யூட்டுக்கு யூனிட் ஸ்டெப் ஐ சேர்க்கிறோம் என்று அர்த்தம் இதேபோல் சர்க்யூட்டுக்குள் திடீர் சர்ஜ் வரும்போது அது சர்க்யூடுக்கு பயன்படுத்தப்படும் யுனிட் இம்பல்ஸ் என்று கூறுவோம் பின்னர் வோல்டேஜ் படிப்படியாக சர்க்யூட்டுக்குள் கட்டமைக்கப்படுகிறது என்றால் யூனிட் ரேம்ப் செயல்பாட்டின் உதவியுடன் குறிப்பிடப்படுகிறது அடிப்படையில் யுனிட் ஸ்டெப் சுவிட்ச் செயல்பாடுகளுக்கு ஒரு நல்ல தோராயமாக செயல்படுகிறது மற்றும் சில சர்க்யூட் நிகழ்வுகளை குறிப்பாக ஆர் சி மற்றும் ஆர் சர்க்யூட் களை மிக எளிமையாகவும் சுருக்கமாகவும் விவரிக்க இது மிகவும் உதவியாக இருக்கும் எனவே நம் கலந்துரையாடலின் பிற்பட்ட அமர்வில் சர்க்யூட்டில் ஸ்டெப் பதில் வினையை பயன்படுத்தும்போது சர்க்யூட்டில் என்ன பதில் வினை கிடைக்கும் என்பதைப் புரிந்து கொள்ள முயற்சிப்போம் இது நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கும் முக்கியமான செயலாகும் அதற்கு முன் யூனிட் இம்பல்ஸ் யூனிட் ஸ்டெப் மற்றும் யூனிட் ரேம்ப் unit impulse unit step and unit ramp செயல்பாடுகள் போன்ற பல்வேறு செயல்பாடுகளை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சிப்போம் எனவே முதலில் யூனிட் ஸ்டெfப் செயல்பாடு என்ன என்பதைப் பார்ப்போம் படத்தில் காட்டப்பட்டுள்ள ஸ்டெப் நேர t இன் எதிர்மறை மதிப்புக்கு 0 மற்றும் நேர t இன் நேர்மறை மதிப்புக்கு 1 ஆகும் இந்த வகையான செயல்பாடு யூனிட் ஸ்டெப் செயல்பாடு என்று அழைக்கப்படுகிறது கணித ரீதியாக எவ்வாறு பிரதிநிதித்துவப் படுத்தபடுகிறது யூனிட் ஸ்டெப் t 0 எனும் போது அது 0 க்கு சமமாக இருக்கும் இப்போது புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் யூனிட் ஸ்டெப் செயல்பாடு வரையறுக்கப்படாத நேரத்தில் t என்பது 0 க்கு சமமாக இருக்கும் ஏனெனில் அது 0 விலிருந்து 1 க்கு திடீரென மாறுகிறது அதனால்தான் இது ஒரு சிங்குலாரிட்டி செயல்பாடு என அழைக்கப்படுகிறது சைன் மற்றும் கொசைன் போன்ற வேறு எந்த கணித செயல்பாட்டையும் போல இது பரிமாணமற்றது இப்போது என்ற நேரத்தில் திடீர் மாற்றம் ஏற்பட்டால் அப்போது என்பது 0 ஐ விட அதிகமாக இருந்தால் யூனிட் ஸ்டெப் செயல்பாடு நேரம் 1 ஆக எனும் நேரத்தில் மாறும் யூனிட் ஸ்டெப் எப்படி இருக்கும் அவ்வாறான நிலையில் உங்கள் மதிப்பு வரை 0 க்கு பிறகு 1 என்று நாம் பெறுவோம் எனும் நேரத்தில் அது வரையறுக்கப்படவில்லை அதனால்தான் அது புள்ளியிடப்பட்ட வரியாகக் காட்டப்படுகிறது எனவே இதை கணித ரீதியாக எவ்வாறு பிரதிநிதித்துவபடுத்துவது எனும் போது மற்றும் எனும் போது ஆகும் யூனிட் ஸ்டெப் வினாடிகள் தாமதமாகும் என்று நாம் கூறலாம் எனவே இது வினாடிகளில் தாமதமாகிறது ஏனெனில் இது 0 லிருந்து அல்ல அது என்ற நேரத்தில் தொடங்குகிறது இப்போது t ஐ என்று மாற்ற மற்றும் எனும் போது யூனிட் ஸ்டெப் செயல்பாடு என்று மாறும் என்று இருக்கும் போது என்று இருக்கும் இந்த வழியில் யூனிட் ஸ்டெப் செயல்பாடு வினாடிகளில் முன்னேறியது என்று நாம் கூறலாம் வோல்டேஜ் அல்லது கரண்ட்டில் திடீர் மாற்றத்தை குறிக்க ஸ்டெப் செயல்பாடு பயன்படுத்தப்படுகிறது எனவே சில ஸ்விட்சிங் மாறுதல் ஏற்பாட்டின் மூலம் சர்க்யூட்டில் வோல்டேஜ் அல்லது கரண்ட்டை கொடுப்பது அதாவது திடீரென சர்க்யூட்டுக்கு சோர்ஸை பயன்படுத்துகிறோம் அது யூனிட் ஸ்டெப் செயல்பாட்டின் உதவியுடன் குறிப்பிடப்படுகிறது ஏனெனில் வோல்டேஜின் மதிப்பு 1 ஆக இல்லாமல் வேறு ஏதோ ஒரு மதிப்பு கொண்டிருக்கும் எனவே இது ஒரு ஸ்டெப் செயல்பாடு என்று நாம் சொல்லலாம் இதை பொதுவாக கட்டுப்பாட்டு அமைப்பு மற்றும் டிஜிட்டல் கணினிகளிலும் காணலாம் அதே போல் ஸ்டெப் செயல்பாட்டின் பயன்பாட்டை சர்க்யூட்களிளும் பார்க்கலாம் இப்போது சர்க்யூட்டுக்கு ஸ்டெப் வோல்டேஜ் பயன்படுத்தினால் இந்த செயல்பாட்டின் உதவியுடன் அந்த நிகழ்வுகளை எவ்வாறு பிரதிநிதித்துவபடுத்துவது எனும் போது என்றும் மற்றும் எனும் போது என்றும் கூறலாம் எனவே இது ஒரு யூனிட் ஸ்டெப் செயல்பாடு தவிர வேறில்லை எனவே என்பது 0 க்கு சமமாக இருந்தால் v என்பது என்ற ஸ்டெப் வோல்டேஜாக இருக்கும் இப்போது படத்தில் காட்டப்பட்டுள்ள வோல்ட்டேஜ் சோர்ஸானது முனையங்கள் a மற்றும் b க்கு இடையில் பயன்படுத்தப்படுகிறது சர்க்யூட்டில் சுவிட்ச் உதவியுடன் நாம் பிரதிநிதித்துவப்படுத்தும் நிலையைத் தவிர வேறொன்றுமில்லை ஆரம்பத்தில் இந்த நிலையில் வைக்கக்கூடிய சுவிட்ச் ஆகும் எனவே சர்க்யூட் இதுபோல் தான் குறிப்பிடப் பட்டிருக்கும் மற்றும் இந்த ஸ்விட்சை தான் ஆரம்ப நிலையில் இந்த நிலையில் வைத்து இருப்போம் அதனால் சர்க்யூட் இது போல தான் இருக்கும் t0 இருக்கும் போது அந்த முனையத்திலிருந்து இந்த முனையத்திற்கு சுவிட்சைப் பயன்படுத்தும்போது புதுப்பிக்கப்பட்ட சர்க்யூட் வேறுபட்டதாகவே இருக்கும் எனவே இதை பயன்படுத்தினால் இதுதான் இணைப்பு என்றால் இந்த புள்ளியுடன் இணைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் மேலும் சர்க்யூட் இது போன்றதாக இருக்கும் எனவே இது தான் சுவிட்ச் ஆகும் இந்த சுவிட்சை இந்த பக்கத்திற்கு வைத்தால் அந்த மாறுதல் நிகழ்வுக்குப் பிறகு சர்க்யூட் இது போல மாறும் யூனிட் ஸ்டெப் நிகழ்வை சுவிட்ச் நிகழ்வோடு குறிப்பிடலாம் இது சர்க்யூட்களில் சுவிட்ச் உதவியுடன் குறிப்பிடப்படுகிறது எனவே நேரம் t0 என்று இருக்கும்போது சுவிட்ச் அந்த நிலையில் இருந்து இந்த நிலைக்கு மாறும் என்று நாம் கூறலாம் எனவே இது நிலையில் இருக்கும் அப்போது முனையம் ab முழுவதும் வோல்ட்டேஜ் என்று மாறும் வோல்ட்டேஜ் ஐ இவ்வாறு தான் குறிக்க வேண்டும் இதே போல் கரண்ட் சோர்ஸ் என்று சொல்லலாம் எனவே தான் a மற்றும் b க்கு இடையில் இணைக்கப்பட்டுள்ள கரண்ட் சோர்ஸாகும் இப்போது அதை சுவிட்ச் மூலம் பிரதிநிதித்துவப்படுத்த விரும்பினால் அது தான் சர்க்யூட் ஆகும் ஆரம்பத்தில் இது போல தான் சர்க்யூட் இணைக்கப்பட்டுள்ளது எனவே a மற்றும் b க்கு இடையிலான கரண்ட் 0 ஆகும் t என்ற நேரத்தில் சுவிட்சைத் திறந்து இங்கிருந்து அங்கே இணைக்கும்போது சர்க்யூட் இதுபோன்ற மாறும் எனவே சர்க்யூட்டில் யூனிட் ஸ்டெப் unit ஸ்டெப் நிகழ்வை வோல்டேஜ் மற்றும் கரண்ட் சோர்ஸிற்கும் படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி குறிப்பிடலாம் இப்போது யூனிட் ஸ்டெப் செயல்பாட்டின் டெரிவேட்டிவ் யூனிட் இம்பல்ஸ் செயல்பாடு ஆகும் இதை பொதுவாக என்று பிரதிநிதித்துவப் படுத்துவோம் என்பது யூனிட் ஸ்டெப் செயல்பாட்டின் டெரிவேட்டிவ் தவிர வேறொன்றுமில்லை மற்றும் இது t 0 ஆக இருக்கும் போது மதிப்பு 0 ஆக குறிப்பிடப்படுகிறது மேலும் அது t 0 ஆக இருக்கும் போது மீண்டும் 0 ஆக இருக்கும் ஏனெனில் யூனிட் ஸ்டெப் t 0 ஆக இருக்கும் போது மதிப்பு 1 ஆக இருக்கும் அந்த நிலையான மதிப்பின் டெரிவேட்டிவ் 0 ஆகும் ஆக மாறுகிறது எனவே t 0 க்கும் மற்றும் t 0 க்கும் அது 0 ஆக இருக்கும் t 0 ஆக இருக்கும் போது இது வரையறுக்கப்படாது எனவே இந்த ப்ராப்பர்ட்டி காரணமாக இது ஒரு சிங்குலாரிட்டி செயல்பாடாகும் யூனிட் இம்பல்ஸ் செயல்பாட்டை டிராக் டெல்டா செயல்பாடு என்றும் அழைக்கிறோம் இது படத்தில் காட்டப்பட்டுள்ளது நேர அளவில் t 0 எனும் போது அது ஒரு இம்பல்ஸ் வகையான செயல்பாடாக மட்டுமே இருக்கும் இல்லையெனில் அதன் மதிப்பு 0 ஆகும் எனவே யூனிட் இம்பல்ஸ் செயல்பாடு t 0 தவிர மற்ற எல்லா இடங்களிலும் 0 ஆகும் ஏனெனில் t 0 நேரத்தில் அதை வரையறுக்க முடியாது இப்போது இம்பல்ஸ் கரண்ட் அல்லது இம்பல்ஸ் சோர்ஸின் காரணமாக சர்க்யூட்டில் இம்பல்ஸ் கரண்ட் மற்றும் வோல்டேஜ் ஏற்படுகின்றன எனவே நீங்கள் ஒரு சர்க்யூட்டுக்கு ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் பயன்படுத்தும்போது சர்க்யூட்டில் உருவாக்கப்படும் ஒரு இம்பல்ஸ் இருக்கும் இதை யூனிட் இம்பல்ஸ் செயல்பாட்டின் உதவியுடன் இந்த நிகழ்வைக் குறிக்கும் ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் மற்றும் ஐடியல் கரண்ட் சோர்ஸ் போன்ற ஐடியல் சோர்ஸ் விஷயங்களில் கண்டதைப் போல யூனிட் இம்பல்ஸ் செயல்பாட்டை நேரடியாக உணர முடியாது நடைமுறையில் ஐடியல் வோல்டேஜ் அல்லது ஐடியல் கரண்ட் சோர்ஸ் எனப்படும் ஒன்று நம்மிடம் இல்லை அதேபோல் ஐடியல் ரெசிஸ்டரும் இல்லை ஆனால் இந்த நிகழ்வுகள் மிக முக்கியமானவை என்பதால் நம் கணக்கீடுகள் மற்றும் சர்க்யூட் பகுப்பாய்வுகளில் விரிவாகப் பயன்படுத்தினோம் அதைப் போலவே யூனிட் இம்பல்ஸ் செயல்பாடும் சர்க்யூட் பகுப்பாய்விற்கு பயன்படுத்தப்படும் மேலும் இது மிக முக்கியமான கணித கருவியாகும் யூனிட் இம்பல்ஸ் சர்க்யூட்கள் பயன்படுத்தப்படும் அல்லது விளைந்த அதிர்ச்சியாகவும் கருதப்படுகிறது இது யூனிட் பகுதியின் மிகக் குறுகிய கால துடிப்பு எனக் காட்சிப்படுத்தப்படலாம் எனவே கணித ரீதியாக எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்துவது அந்த மதிப்பை 0 மைனஸ் முதல் 0 ப்ளஸ் வரை என்பதை 1 க்கு சமமாக பிரதிநிதித்துவப்படுத்தலாம் எனவே நீங்கள் யூனிட் இம்பல்ஸை இவ்வாறு தான் பிரதிநிதித்துவப்படுத்தலாம் அல்லது டிராக் டெல்டா செயல்பாடு என்றும் கூறலாம் என்பது நேரம்என்பதற்கு முன்னர் உள்ளதாகும் மற்றும் என்பது நேரம் பின்னர் உள்ளதாகும் யூனிட் பகுதியின் மதிப்பு இம்பல்ஸ் செயல்பாட்டின் வலிமை என அழைக்கப்படுகிறது எனவே இம்பல்ஸ் செயல்பாடு ஒன்றை தவிர வேறு பலத்தைக் கொண்டிருக்கும்போது இம்பல்ஸின் பரப்பளவு அதன் வலிமைக்கு சமம் இம்பல்ஸ் செயல்பாடு 10 எனில் உதாரணமாக 10 க்கு சமமான பரப்பளவு இருக்கும் அவற்றை எவ்வாறு பிரதிநிதித்துவபடுத்துவது சில அளவோடு பிரதிநிதித்துவப்படுத்தலாம் இந்த படத்தின் மூலம் இதன் மதிப்பு 10 என்பதை எளிதாக காணலாம் இந்த மதிப்பு ஆகும் ஏனென்றால் முன்னர் விவாதித்த யூனிட் ஸ்டெப் உடன் ஒப்பிட்டுப் பார்த்தால் அது நேரத்தால் முன்னேறியதாக உள்ளது எனவே அதேபோல் இங்கேயும் 2 வினாடிகள் முன்னேறி உள்ளது அதனால்தான் யூனிட் இம்பல்ஸ் செயல்பாட்டின் யூனிட் மதிப்பு ஆகும் மூன்றாவது செயல்பாடு 3 வினாடிகள் தாமதமாக உள்ளது எனவே அதனால்தான் மைனஸ் குறி உள்ளது மதிப்பும் எதிர்மறையானது மேலும் இந்த செயல்பாட்டின் மதிப்பு ஆகும் இப்போது இந்த இம்பல்ஸ் செயல்பாடு மற்ற செயல்பாடுகளை எவ்வாறு பாதிக்கிறது இம்பல்ஸ் செயல்பாட்டை வேறு எந்த செயல்பாட்டிலும் இணைக்கும் போது என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் என்ற ஒரு செயல்பாடு டெல்டா செயல்பாட்டுடன் தொடர்புடையது என்று சொல்லலாம் என்பதை a க்கு b க்கு இடையில் இன்டெக்ரேட் விரும்புகிறோம் எனவே இந்த வெளிப்பாடு 0 என்பதைத் தவிர எனவே நம் ஒருங்கிணைப்பு நேரம் தவிர 0 என்று பொருள் எனவே நாம் இந்த செயல்பாட்டை வெறுமனே செய்யலாம் எனவே நாம் இறுதியாகப் பெறுவது என்ற நேரத்தில் மதிப்பு ஆகும் எனவே யூனிட் இம்பல்ஸ் செயல்பாட்டை வேறு எந்த செயல்பாட்டுடன் தொடர்புபடுத்தும் போதெல்லாம் அந்த ஒருங்கிணைந்த செயல்பாட்டின் மதிப்பு அந்த நேரத்தின் செயல்பாட்டு மதிப்பாக மாறும் எனவே இந்த செயல்பாடு இம்பல்ஸ் செயல்பாட்டுடன் ஒருங்கிணைக்கப்படும் போது இம்பல்ஸ் நிகழும் இடத்தில் செயல்பாட்டின் மதிப்பைப் பெறுகிறோம் இது இம்பல்ஸ் செயல்பாட்டின் மிகவும் பயனுள்ள ப்ராப்பர்ட்டி ஆகும் இது ஸேம்ப்ளிங் அல்லது ஷிப்ட்டிங் ப்ராப்பர்ட்டி என அழைக்கப்படுகிறது ஒரு செயல்பாட்டை மாதிரி செய்ய விரும்பினால் இம்பல்ஸ் செயல்பாட்டை அந்த இடைவெளியுடன் பல இடைவெளிகளில் இணைக்கும்போது அந்த செயல்பாட்டின் மாதிரியை பல்வேறு நேர இடைவெளிகளில் பெறுவோம் எனவே இது ஒரு மிக முக்கியமான ப்ராப்பர்ட்டி மற்றும் சிக்னல் செயலாக்கத்தில் இதை நாம் விரிவாக பயன்படுத்துகிறோம் இப்போது மூன்றாவது செயல்பாடான யூனிட் ரேம்ப் செயல்பாட்டைப் புரிந்துகொள்வோம் இப்போது யூனிட் இம்பல்ஸ் செயல்பாட்டில் யூனிட் ஸ்டெப் செயல்பாட்டை டிஃபரென்ஷியேட் செய்தோம் இங்கே யூனிட் ஸ்டெப் செயல்பாட்டை இன்டெக்ரேட் செய்தால் நமக்கு யூனிட் ரேம்ப் கிடைக்கும் நீங்கள் இன்டெக்ரேட் செய்யும் போது படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி யூனிட் ரேம்ப் செயல்பாடு கிடைக்கும் இப்போது யூனிட் ரேம்ப் செயல்பாட்டை என வரையறுக்கலாம் இது ஏனென்றால் t 0 எனும் போது u0 என்றும் மற்றும் t 0 எனும் போது u1 என்றும் இருக்கும் எனவே நீங்கள் யூனிட் ரேம்ப் செயல்பாட்டை 0 என்று t 0 நேரத்தில் அதன் மதிப்பு 0 என்றும் மற்றும் t 0 அதன் மதிப்பு 1 என்றும் வரையறுக்கலாம் சமமாகவோ நேரம் 0 ஐ விட அதிகமாக இருக்கும்போது எனவே இந்த t1 எனும் போது ரேம்ப் ஐ காணலாம் அந்த ரேம்ப் ன் மதிப்பை 1 ஆக இருக்கும் இந்த செயல்பாடு படத்தில் உள்ள இந்த வரைபடத்தில் குறிக்கப்பட்டுள்ளது எனவே t இன் எதிர்மறை மதிப்புகளுக்கு ரேம்ப் செயல்பாடு 0 மற்றும் t இன் நேர்மறை மதிப்புக்கு ஒரு யூனிட் ஸ்லோப் உள்ளது பொதுவாக ரேம்ப் என்பது ஒரு நிலையான விகிதத்தில் மாறும் ஒரு செயல்பாடு ஆகும் யூனிட் ரேம்ப் செயல்பாடு யூனிட் ஸ்டெப் மற்றும் யூனிட் இம்பல்ஸின் போது பார்த்தது போல் தாமதமாகிறுக்கலாம் அல்லது முன்னேறியிருக்கலாம் எனவே இங்கே நீங்கள் முன்னேறலாம் அல்லது தாமதிக்கலாம் என்ற நேரம் தாமதிக்கும் போது படத்தில் காட்டப்பட்டுள்ளதைப் போல ல் ரேம்ப் செயல்பாட்டைப் பெறுவோம் முன்னேறும்போது ரேம்ப் ல் இருந்து தொடங்கி ரேம்ப் ன் செயல்பாடு இருக்கும் இதிலிருந்து காணக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் t 1 எனும் நேரத்தில் நாம் பெறுவது யூனிட் ரேம்ப் ன் மதிப்பு ஆகும் இப்போது வரை விவாதித்தவற்றை சுருக்கமாகக் கூற முயற்சிப்போம் தாமதமான ரேம்ப்க்கு எனும் நேரத்தில் மதிப்பு 0 ஆக இருக்கும் எனும் நேரத்தில் அது தாமதமான ரேம்ப் செயல்பாடாக வரையறுக்கப்படுகிறது மேம்பட்ட யூனிட் ரேம்ப் செயல்பாடு என்பதை வரையறுக்கும் போது என்று இருக்கும் போது மதிப்பு 0 ஆக இருக்கும் மற்றும் என்று இருக்கும் போது மதிப்பு என்று இருக்கும் இப்போது யூனிட் இம்பல்ஸ் பற்றி சுருக்கமாகக் கூறலாம் யூனிட் இம்பல்ஸ் என்பது யூனிட் ஸ்டெப் செயல்பாட்டின் டிரைவேட்டிவ் தவிர வேறில்லை என்றும் யூனிட் ஸ்டெப் செயல்பாடு யூனிட் ரேம்ப் செயல்பாட்டின் டெரிவேட்டிவ் நாம் எழுதலாம் அதேபோல் யூனிட் ரேம்ப் என்பது யூனிட் ஸ்டெப் செயல்பாட்டின் இன்டக்ரேஷன் மற்றும் யூனிட் ஸ்டெப் செயல்பாடு என்பது யூனிட் இம்பல்ஸ் செயல்பாட்டின் இன்டக்ரேஷன் ஆகும் எனவே இந்த 3 செயல்பாடுகளும் நாம் விவாதித்த செயல்பாடுகளின் டெரிவேட்டிவ் அல்லது இன்டக்ரேஷன் என்று சொல்லலாம் இப்போது ஒரு சர்க்யூட்டுக்கான ஸ்டெப் பதிலைத் தொடங்குவோம் ஏனென்றால் சிங்குலாரிட்டி செயல்பாடு என அழைக்கப்படும் அடிப்படை செயல்பாடுகளை நாம் புரிந்து கொண்டோம் யூனிட் ஸ்டெப் செயல்பாடு மிகவும் முக்கியமானது ஏனென்றால் ஆர் சி சர்க்யூட்டின் ஸ்டெப் பதில் வினையை பற்றி பேசும்போது வோல்ட்டேஜை பயன்படுத்தும்போது அதாவது சர்க்யூட்டின் சோர்ஸ் ஸ்டெப் இன்புட் பற்றி பேசுகிறோம் எனவே ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் பதில் வினை என்பது டி சி வோல்டேஜ் அல்லது கரண்ட் சோர்ஸின் திடீர் பயன்பாடு காரணமாக சர்க்யூட்டுக்கான பதில் ஆகும் இப்போது இப்போது ஒரு சர்க்யூட்டை பார்ப்போம் இடதுபுறத்தில் சர்க்யூட்டைக் கண்டால் t0 நேரத்தில் சர்க்யூட்டை இயக்குவோம் சர்க்யூட்டை இயக்கும் போது அது படத்தில் காட்டப்பட்டுள்ளதைப் போல இருக்கும் எனவே என்பது வெறுமனே யூனிட் ஸ்டெப் தவிர வேறில்லை என்று கூறலாம் ஏனெனில் இந்த யூனிட் ஸ்டெப் சுவிட்ச் மூலம் வரையறுக்கப்படுகிறது நிலையானது ஏனென்றால் நிலையான டிசி வோல்டேஜ் சோர்ஸைப் பயன்படுத்துகிறோம் கெப்பாசிட்டர் வோல்டேஜ் சர்க்யூட்டின் பதிலாக நாம் தீர்மானிக்க வேண்டும் எனவே அதை தீர்மானிக்க கெப்பாசிட்டர் ஆரம்பத்தில் என்ற வோல்டேஜ் உடன் சார்ஜ் செய்யப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம் எனவே அது வோல்டேஜ் உடன் சார்ஜ் செய்யப்படுகிறது என்று கூறும்போது அந்த நேரத்தில் t 0 அல்லது நேரத்தில் t 0 வோல்டேஜ் என்று அப்படியே இருக்கும் ஏனெனில் கெப்பாசிட்டரால் வோல்டேஜ் உடனடியாக மாற்ற முடியாது எனவே t0 இல் முன்பு கெப்பாசிட்டரின் குறுக்கே இருந்த வோல்டேஜ் மற்றும் 0 என்பது சுவிட்ச் நடந்த உடனேயே உள்ள வோல்டேஜ் ஆகும் இப்போது இந்த சுற்றுக்கு நீங்கள் கே எல் பயன்படுத்தினால் என்ன கிடைக்கும் இதை ஒரு முனையாக எடுத்துக்கொள்வோம் இது தான் கரண்ட் ஆகும் எனவே என்றும் சொல்லலாம் யின் மதிப்பு என்ன என்பது வேறு எதுவும் இல்லை அது ஆகும் ஏனெனில் இது முனையின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் ஆகும் பின்னர் என்பதை என குறிப்பிடலாம் ஸ்லைடுகளில் காட்டப்பட்டுள்ளபடி அதை மீண்டும் எழுதலாம் இப்போது நம்மிடம் மதிப்பு உள்ளது இதை என்று எளிமைப்படுத்தலாம் பின்னர் இருபுறமும் ஆரம்ப நிலையை பயன்படுத்தி இன்டக்ரேஷன் செய்யவும் ஆரம்ப நிலை என்ன கெப்பாசிட்டர் முழுவதும் வோல்டேஜ் 0 நேரத்தில் 0 ஆக இருந்தது அதனால் அந்த ஆரம்ப நிலையை பயன்படுத்துகிறோம் ஆரம்ப நிலையை பயன்படுத்தி இருபுறமும் இன்டக்ரேஷன் செய்கிறோம் ஸ்லைடில் கொடுக்கப்பட்டுள்ள ஸ்டெப் வெளிப்பாட்டைப் பெறுகிறோம் இருபுறமும் எக்ஸ்பொனன்ஷியல் எடுக்கும்போது கிடைக்கும் எனவே ஆர் சர்க்யூட்டின் சோர்ஸ் ப்ரீ பதில் வினையை பற்றி நாம் விவாதித்தபோது என்பதை நேர மாறிலி அழைக்கலாம் இதை ஸ்லைடுகளில் காட்டப்பட்டுள்ளபடி எளிமைப்படுத்தலாம் இப்போது இந்த நிபந்தனை t 0 என்ற நேரத்திற்கு மட்டுமே செல்லுபடியாகும் நேரம் t 0 க்கும் குறைவாக இருந்தால் கெப்பாசிட்டர் முழுவதும் ஆரம்ப வோல்ட்டேஜிற்கு சமமாக இருக்கும் அது தவிர வேறு ஒன்றுமில்லை சி சர்க்யூட்டின் ஒரு ஸ்டெப் இன்புட்டை பயன்படுத்தும் போது ஆரம்பத்தில் என்ற வோல்டேஜ் உடன் சார்ஜ் செய்யப்பட்ட கெப்பாசிட்டர் நேரம் t 0 என இருக்கும் போது ஒரே மாதிரியாகவும் நேரம் t 0 என இருக்கும் போது என்ற இந்த வெளிப்பாட்டின் உதவியுடன் இந்த மதிப்பைக் கணக்கிட முடியும் கெப்பாசிட்டர் ஆரம்பத்தில் சார்ஜ் செய்யப்படுகிறது என்ற அனுமானத்துடன் டி சி வோல்டேஜ் சோர்ஸின் திடீர் பயன்பாட்டிற்கு ஆர் சி சர்க்யூட்டின் முழுமையான பதில் வினையாக அறியப் படுகிறது அடுத்த சொற்பொழிவில் ஆர் சி சர்க்யூட்கள் தொடர்பான இன்னும் சில கருத்துகளைப் பற்றி விவாதிப்போம் சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் பின்னர் ஆர் சர்க்யூட்டுக்கும் செல்வோம்